இன்று பயிற்சியில் இலக்கமுறை கற்பித்தல் பயன்பாடு பற்றி விவாதிப்போம் இப்பொழுதெல்லாம் இது ஒரு குறிச்சொல் ஆக மாறியுள்ளது மற்றும் மிகவும் பிரபலமாக மற்றும் பயிற்சி அளிப்பவர்கள் தொழில்நுட்ப உதவியுடன் பயிற்சி அளிப்பதற்கு உபயோகமாக உள்ளது நான் முந்தைய தொகுதியில் இதுபற்றி ஏற்கனவே பேசி உள்ளேன் அதாவது பயிற்சியில் தொழில்நுட்பத்தின் பங்கு ஆனால் இந்த குறிப்பிட்ட வகுப்பறை மேலாண்மை பயிற்சியில் எவ்வாறு விரிவுரையை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பயன்படுத்த முடியும் மற்றும் முதலில் நாம் இலக்கமுறை தொழில்நுட்பம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இலக்கமுறை தொழில்நுட்பத்தில் சிறந்த செயல்முறைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன இங்கு இலக்கமாக்கும் தகவல் ஈரடி குறியீடாக பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று இலக்கங்களின் செயற்கையாக பதிவு செய்யப்படுகின்றன மற்றும் பிட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இதுதான் அடிப்படையில் நாம் இலக்கமுறை தொழில்நுட்பத்தைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இது எவ்வாறு உதவும் இது மகத்தான அளவில் தகவல்களை சிறிய தேக்கங்களில் சுருக்குவதற்கு இயல செய்கிறது இப்போது பேசிக் கொண்டிருப்பது போல் இந்த நிரலை நாம் பயன்படுத்துகிறோம் இது இலக்கமுறை கற்பித்தலுக்கு ஒரு வெறும் உதாரணம் இது இயற்கையாகவே உங்களுக்கு அணுகலை எந்த நேரத்திலும் எளிதாக்குகிறது மற்றும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட உள்ளடக்கத்தை அணுகலாம் நீங்கள் பாதுகாக்கலாம் அதை பதிவிறக்கம் செய்யலாம் பின்னர் குறிப்பிட்ட இலக்கமுறை பாடங்களின் அடிப்படையில் மகத்தான தகவலை விரிவுரைகளாக பகிரலாம் இப்போது கல்வி தொழிலை பார்க்கும்போது அது கல்வியில் மெய்நிகர் உண்மையாகும் மற்றும் பெரிதாக்கப்பட்ட உண்மை தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியின் எல்லையின் தற்சமயம் உள்ளன சந்தை முன்னறிவிப்பு 13 9 பில்லியன் 2017இல் ஏற்கனவே அடைந்துவிட்டது மற்றும் கல்வி நிறுவனங்களில் சமூக ஊடகம் ஆய்வுகளின்படி 60 விழுக்காடு கல்வியாளர்கள் தங்களிடம் முகநூல் கணக்கு உள்ளது என்று சொல்கின்றனர் மற்றும் 12 விழுக்காடு சதவீதத்தினர் அதை மாணவர்களோடு தொடர்புகொள்ள பயன்படுத்துவதாக சொல்கின்றனர் இப்போது இது சமூக ஊடகங்களில் மிகவும் விருப்பம் உள்ளதாக இருக்கிறது அதாவது எவ்வளவு தூரம் இது மாணவர்களுக்கு கற்பித்தல் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது அடுத்தது இலக்கமுறை நிகழ்நிலை வகுப்புகள் எனவே நீங்கள் பைஜூஸ் கற்றல் பிரயோகம் பற்றி பேசும்போது என் பி டெல் நிரல்கள் போன்றவை எனவே இவையெல்லாம் இலக்கமுறை நிகழ்நிலை வகுப்புகள் ஆகின்றன மற்றும் நாம் பார்ப்பதைப் போல் இவை மேலும் மேலும் பிரபலமானகின்றன பள்ளிகளில் பயோமெட்ரிக் பயன்பாடு யூ S கல்வித்துறையில் பள்ளிகளில் பயோமெட்ரிக் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் டெக் நேவியோ பின்பற்றி கல்வி துறை சந்தையில் பயோமெட்ரிக் 23 65 விழுக்காடு விகிதத்தில் வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது 2014 மற்றும் 2019 இடையில் ஒரு மிக உயர்ந்த விகிதம் மற்றும் இது மெய்நிகர் உண்மை என்று பார்க்கிறோம் அல்லது சமூக ஊடகங்கள் பயன்பாடு அல்லது இலக்கமுறை நிகழ்நிலை வகுப்புகள் அல்லது பயன்பாடு இவை மாணவர்களுடன் ஊடாடம் செய்வதற்கு மிக மிக பிரபலமாகி வருகின்றன நாம் இலக்கமுறை கற்பித்தலின் கூறுகள் பற்றி பேசும்போது மற்ற மூன்று கூறுகள் உள்ளன முதலாவது தொழில்நுட்பம் அதாவது என்னவிதமான தொழில்நுட்பம் நம்மிடம் உள்ளது மற்றும் நாம் ஸ்மார்ட்போர்டு பற்றிப் பேசும்போது நாம் காயலை மூலமாக பேசும்போது அல்லது ஐபேட் பற்றி பேசும் போது வலையொளி பற்றிப் பேசும்போது அல்லது யுனைடெட் ஸ்ட்ரீமிங் அல்லது ஜிங்க் அல்லது மடிக்கணினி போன்ற தொழில்நுட்பங்கள் எனவே இவையெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உள்ளது இப்போது கல்வி இவற்றினால் மிகவும் எளிதாக உள்ளது இது வேறொரு பரிதி அண்மை மற்றும் தொழில்நுட்பத்தின் பரிமாணங்கள் இவை ஒரு மனிதனுக்கு மற்றும் கற்பவர்களுக்கு உதவியாக உள்ளன அதாவது எவ்வாறு தொழில்நுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்தி கல்வி மற்றும் கற்றல் முடியும் இரண்டாவது மற்றும் முதன்மையாக இருப்பது கற்பித்தல் அதைப்பற்றி நான் உங்களோடு விவாதிக்கிறேன் அதாவது கற்பித்தல் என்றால் என்ன மற்றும் என்ன வகையான கற்பித்தல் முறைகள் மற்றும் இலக்கமுறை கற்பித்தலை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் மூன்றாவது மிக மிக முக்கியமானது அது உள்ளடக்கமாகும் நாம் எப்பொழுது உள்ளடக்கம் பற்றி பேசினாலும் பின்னர் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் தொடர்புகள் மற்றும் புதிய படைப்புகள் இவையிரண்டும் வேறு இரண்டு மிக மிக முக்கியமான காரணிகள் ஆகின்றன இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட தொழில் நுட்பத்திற்கு உங்களிடம் இருந்தால் மட்டும் உங்களால் இலக்கமுறை கற்பித்தலை அணுக முடியும் மற்றும் இதற்கு தொடர்புகள் மிக மிக முக்கியம் அடுத்த முக்கியமான அம்சம் என்னவென்றால் இது புது ஊடகம் என்பதால் புதிய படைப்புகள் குறிப்பிட்ட கருத்துக்களை வழங்குவதற்கு தேவைப்படுகிறது இப்போது இலக்கமுறை கற்பித்தலின் கூறுகள் இது பாடத்திட்டம் அதாவது என்ன பாடத்திட்டம் உங்களிடம் உள்ளது உள்ளடக்கம் உள்ளடக்கம் அதன்படி வடிவமைக்கப்பட வேண்டும் அதனால் விரிவுரை ஆற்றும் போது அதை வழங்குதல் எளிதாகிறது பவர்பாயின்ட் காட்சி வில்லைகள் எனவே கண்டிப்பாக நீங்கள் பவர்பாயின்ட் காட்சி வில்லைகளை தயாரித்திருந்தால் பின்னர் பாட திட்டத்தை கற்பவர்கள் உடன் விவாதிப்பது எளிதாகும் இரண்டாவது நிகழ்நிலை சூழல் இயற்கையாகவே இது நிகழ்நிலை மூலம் நடக்கும் மற்றும் அதனால் உங்களுடைய தொடர்புகள் மற்றும் உங்களுடைய அணுகல் மற்றும் கற்பதற்கு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு இது மிகமிக முக்கிய சூழல் ஆகிறது மூன்றாவது கற்பித்தல் அதாவது எவ்வாறு நீங்கள் கற்றுத் தருகிறீர்கள் நீங்கள் இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பித்தால் பின்னர் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பித்தல் செய்வதற்கு நீங்கள் பயனர் நட்பு உடையவர்களாக கருதப்படுவீர்கள் ஆனால் கற்பித்தல் என்றால் என்ன கற்பித்தல் என்பது கலை அல்லது அறிவியல் கற்பித்தல் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொரு ஆசிரியரும் பல்வேறு கற்பித்தல் நடை கொண்டிருப்பார்கள் உதாரணத்திற்கு ஓ B நிறுவன நடத்தை என்று ஒரு பாடம் உள்ளது மற்றும் இந்த நிறுவன நடத்தையில் நீங்கள் தலைமை வகித்தல் பற்றி கற்பித்தால் அல்லது மன அழுத்தம் மேலாண்மை அல்லது மோதல் மேலாண்மை அல்லது குணாதிசயம் இவற்றைப் பற்றி பேசினால் இது ஒரு கலை அதாவது இந்த குறிப்பிட்ட பாடத்தை எவ்வாறு உங்களால் கற்றுத்தர முடிகிறது என்பது மிக முக்கியமாகிறது அதேபோல் நீங்கள் தொழில்நுட்ப பயன்பாடு பற்றி பேசும்போது இது கற்பித்தல் அறிவியலாகும் காட்சி வில்லைகளை தயாரிப்பதில் உங்கள் பலம் என்ன காட்சி வில்லைகளை பயன்படுத்துதல் மற்றும் விரிவுரை வழங்குவதற்கு பவர்பாயின்ட் உள்ளடக்கம் தயாரித்தல் மிக மிக முக்கியமாகிறது செயல்முறை கற்பித்தல் வலியுறுத்தப் பட்டாலும் முக்கியமாக கற்றலில் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் கற்பவர்கள் அந்த குறிப்பிட்ட உள்ளடக்கத்தை கலை மற்றும் அறிவியல் சார்ந்து ஆசிரியர் வழங்கியதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்பதாகும் கற்பித்தல் என்பது செயல்பாடுகளை குறிக்கும்அது ஒரு செயல்பாடு அது ஒரு ஆசிரியரின் அனுபவங்கள் வகுப்பறையில் சூழல் எந்த சூழலில் விரிவுரை வழங்கப்படுகிறது விளைவுகள் என்ன கற்பவர்கள் கற்றார்களா அல்லது இல்லையா மற்றும் உயர்கல்வியில் கற்றல் மற்றும் கற்பித்தல் இவற்றின் தொடர்பு என்ன எனவே இது மிக மிக முக்கியமாகிறது உயர்கல்வியில் கற்றல் மற்றும் கற்பித்தல் எவ்வாறு நடைபெறுகிறது மற்றும் குறிப்பிட்ட கற்பித்தலில் இப்போது கற்பித்தல் கல்வியில் வெவ்வேறு நிலையில் வெவ்வேறு பங்கு ஆற்றுகிறது இப்போது நான் புளூம்ஸ்Bloom's இலக்கமுறை வகைபிரித்தல் உதாரணத்தை எடுக்கப் போகிறேன் எனவே நீங்கள் எப்பொழுது உயர்நிலை சிந்தனை திறன் பற்றி பேசினாலும் மற்றும் கடைநிலை சிந்தனை திறன் எனவே முதலில் அது நினைவில் கொள்வதில் ஆரம்பிக்கும் இதைப் பற்றி எப்பொழுது பேசினாலும் மனப்பாடம் செய்து அதை மீண்டும் உருவாக்கி எடுப்பது பின்னர் கண்டு உணர்வது வரிசைப்படுத்துவது விவரிப்பது அடையாளம் காண்பதுமீட்டெடுப்பது பெயரிடுவது கண்டறிவது கண்டுபிடிப்பது என்பவையாகும் எனவே கற்பவர் இவற்றையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் பின்னர் புல்லட் புள்ளியாக சுட்டிக்காட்டுதல் அதாவது புத்தகப் பக்க அடையாள பொறிமுறை அந்தந்த இடத்துக்குரிய புத்தக பக்க அடையாளதிற்கு அனுகூலமாக இருப்பது மற்றும் தேடுதல் மற்றும் கூகுளிங் செய்வது இந்த குறிப்பிட்ட புளூம்ஸ்Blooms இலக்கமுறை வகைபிரித்தல் விஷயத்தில் நடக்கும் இப்போது நினைவில் கொள்வதைப் பற்றி எப்போது பேசினாலும் இதில் உடனடி செய்தி அனுப்புதல் மற்றும் குறுஞ்செய்தி அதாவது தொடர்பு கூறிய அலை மாலை பயன்படுத்தப்படும் நாம் அடுத்த நிலைக்கு செல்லும்போது அது புரிதல் அப்படி என்றால் என்ன அப்படி என்றால் உட்பொருளை வெளிப்படுத்துவது சுருக்கி கூறுவது அனுமானிப்பது பொழிப்புரைப்பது வகைப்படுத்துவது ஒப்பிடுவது விளக்குவது மற்றும் எடுத்துக்காட்டுவது ஆகும் எனவே அங்கு பூலியன் தேடுதல் இருக்கும் வலைப்பதிவு தாளிகை ட்விட்டரிங் பின்னர் வகைப்படுத்துதல் குறி சொல்லுதல் கருத்துரைத்தல் சிறு குறிப்பு மற்றும் சந்தா மற்றும் தொடர்பு அலை மாலை இதற்கு அளவளாவுதல் மின்னஞ்சல் மற்றும் ட்விட்டரிங் மற்றும் நுண் வலைப்பதிவு இவையெல்லாம் புரிதலுக்காக பயன்படுத்தப்படும் தொடர்பு அலை மாலை ஆகும் அடுத்த நிலைக்குச் செல்லும் போது பயன்படுத்துதலைப் பார்க்கிறோம் எனவே நாம் எதை நினைவில் கொள்ள வேண்டும் எவற்றை புரிந்து கொண்டோம் இப்போது பயன்படுத்துவதற்கு செல்வோம் செயல்படுத்துவது பயன்படுத்தும்போது முன்னெடுப்பது செயல்படுத்துகிறது விளையாடுகிறது இயங்குகிறது பின்னர் ஹேக்கிங் பதிவேற்றுவது பகிர்தல் திருத்துதல் இதுதான் சூழல் மற்றும் இந்த சூழல் தொடர்பு அலை மாலை மற்றும் வளை இணைப்பு இவற்றில் இடுகையிடல் மற்றும் வலைப்பதிவு உதவியுடன் பயன்படுத்தப்படும் அடுத்த நிலை அதாவது பகுப்பாய்வு பகுப்பாய்வு ஒப்பிடுதல் ஏற்பாடு செய்வது தகர்ப்பமைப்பது பண்பு கூறுவது பின்னர் கோடிட்டுக் காட்டுவது கண்டுபிடிப்பது கட்டமைப்பது ஒருங்கிணைப்பது பிசைவது இணைப்பது சரி பார்ப்பது பின்னோக்கு பொறியியல் வெடிப்பது மற்றும் ஊடகம் வெட்டுதல் செய்யப்படவேண்டும் நாம் எப்போது இலக்கமுறை உள்ளடக்கத்தை பகுப்பாய்வு செய்தாலும் பின்னர் அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் அது காணொளி மாநாடு கேள்வி கேட்பது மற்றும் பதில் அளிப்பது மூலம் செய்யப்படும் நாம் புளூம்ஸ்Blooms இலக்கமுறை வகைபிரித்தலில் அடுத்த நிலையான மதிப்பீடு செல்லும்போது அப்படி என்றால் என்ன அப்படி என்றால் கருதுகோள் சரி பார்ப்பது பின்னர் விமர்சிப்பது பரிசோதனை செய்வது தீர்ப்பளிப்பது சோதனை செய்வது கண்டறிவது கண்காணிப்பது இந்த வலைப்பதிவு கருத்துரைத்தல் வலைப்பின்னல் மறுசீரமைத்தல் சோதனை செய்தல் இவற்றை கொண்டிருக்கும் இதன் விளைவாக நாம் விவாதம் பயன்படுத்துவோம் பின்னர் கருத்துரைத்தல் மற்றும் காயலை இவை தொடர்பு அலை மாலையாகும் மற்றும் முடிவாக நாம் உயர்நிலை சிந்தனை திறன்களைப் பற்றி பேசும் போது இது மேலும் வடிவமைத்தல் நிர்மாணித்தல் திட்டமிடுதல் உற்பத்தி செய்தல் கண்டுபிடித்தல் வகுத்தல் நிரல் ஆக்குதல் படம் பிடித்தல் உயிர் ஊட்டுதல் பதிவு செய்தல் காணொளி பதிவு செய்தல் கலவை செய்தல் மறு கலவை செய்தல் விக்கிசெய்தல் வெளியிடுதல் காணொளி நடித்தல் வளை ஒலி செய்தல் இயக்குதல் மற்றும் ஒளிபரப்பதல் இவற்றுக்கு செல்லும் எனவே இதுதான் உருவாக்குதல் அதாவது தொடர்பு அலைமாலை எவ்வாறு இருக்கும் ஒத்துழைப்பதாக மிதமானதாக மற்றும் கலந்து பேசி முடிவு செய்வதாக எனவே நீங்கள் இலக்கமுறை கற்பித்தலில் கற்றல் செயல்முறை பற்றி பேசும் போது அது நினைவில் கொள்வது புரிதல் பயன்பாடு பகுப்பாய்வு மதிப்பீடு மற்றும் உருவாக்குதல் உருவாக்குதல் என்பது உயர்நிலை சிந்தனை திறன் ஆகும் எனவே தொழில்நுட்பம் கல்வி நிறுவனங்களின் மேல் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ஒரு கற்றல் கட்டத்தில் வலைப்பின்னல் ஆக்கப்படுகின்றன பாரம்பரிய நிறுவனங்களுக்கிடையே வெட்டி செல்கின்றன துறை வாரியான பிரித்தலும் இங்கு உள்ளன அதனால் இந்த நாட்களில் கற்றல் கட்டத்தில் அதிக வலுவூட்டல் உள்ளது கற்றல் கட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அதனால் மாணவர்கள் எளிதாக மற்றும் வேகமாக கற்க இயலும் கற்பவர்களுக்கு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் கற்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும்அவர்கள் ஒரு இடத்தில் தான் இருந்து கற்க வேண்டும் என்று அவசியமில்லை அவர்கள் வேறொரு இடத்திற்கு இடம் பெயர்ந்தாலும் அவர்களால் கற்க இயலும் மின்னஞ்சல் இலாக்காக்கள் மற்றும் கற்றல் பதிவுகள் உருவத்தில் மற்றும் எவ்வாறு எப்போது எங்கே கல்வியில் பங்கேற்பது என்ற தேர்வுகளை செய்வது எல்லையற்று உள்ளது இது எல்லையற்று ஆகிறது கற்பவர்கள் மாறுகிறார்கள் சமூகத்தில் பெரும்பாலான சிறு வயதினர் இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் உரை செய்தி மற்றும் சமூக மென்பொருள் இவற்றை வழக்கமாக பயன்படுத்துகிறார்கள் மற்றும் அவர்களின் இந்த பரிச்சயத்தால் புது வடிவிலான பரிமாற்றம் கற்றல் செயல்முறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது இதன் விளைவாக நாம் கல்வியில் தொழில்நுட்பத்தின் பங்கு மிக மிக முக்கியமாக ஆவதை நாம் பார்க்கிறோம் நாம் தொழில்நுட்பத்தின் பங்குபற்றி பேசும்போது அதிகரித்து கிடைக்கும் நிகழ்நிலை வளங்களுக்கு மற்றும் நிலையான வளர்ச்சி அடையும் சமூக ஊடக மேடைகளுக்கு நாளுக்கு நாள் இவை அதிகரிக்கின்றன மற்றும் குறிப்பாக இளைய வயதினர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் கற்றல் மேடையை உருவாக்குகிறார்கள் இவற்றுக்கெல்லாம் நன்றி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இவற்றை அணுக முடிகிறது இதனால் அவர்கள் உடல் அளவில் அங்கு இருக்க வேண்டும் என்பது அவசியமாக கருதப்படவில்லை மாறாக இலக்கமுறை கல்விக்கு செல்லலாம் முன்னேற்றத்திற்கு செல்லலாம் மற்றும் கற்பவர் பயணத்தில் இருந்தால் கூட வெவ்வேறு இடங்களிலிருந்து அணுகல் இருக்கும் மற்றும் மிகுதியான பத்தொன்பதாவது நூற்றாண்டு பொருட்களை வகுப்பறைக்குள் பகிரும்போது மற்றும் அதன் விளைவாக 19ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்தது இப்போது 21 ஆம் நூற்றாண்டு அது முற்றிலும் சீர்திருத்தம் ஆகிறது கணிசமாக வளங்களும் மேடைகளும் கற்பித்தலில் புது வடிவங்களின் வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருந்தாலும் மற்றும் கற்றலின் போது நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது புதிய வடிவமான கற்பித்தல் மற்றும் கற்றல் அங்கிருக்கும் கற்றல் மற்றும் கற்பித்தலின் புது வடிவ வளர்ச்சி இந்தப் பொருட்களை வகுப்பறைகளை தாண்டி வெளியே எடுத்து செல்ல தூண்டுதலாக உள்ளன எனவே இவை வகுப்பறைக்குள் தடை செய்யப்படுவதில்லை கற்றல் இப்போது வகுப்பறையை மட்டும் சார்ந்து இருப்பதில்லை மாறாக ஒரு மனிதர் வகுப்பறை முடிந்த பின்னரும் கற்க விரும்பினால் அது தொழில்நுட்பத்தின் பங்களிப்பால் அவர்களுக்கு எளிதாகிறது எனவே கற்பவர்களின் பண்புகள் என்ன இலக்கமுறை பிறப்பிட கற்பவர்களை பற்றி பார்ப்போம் அவர்கள் தகவலை பல்வேறு பல்முனை ஊடக வளங்களில் இருந்து வேகமாக பெற விரும்புகிறார்கள் முன்னர் குறிப்பிட்டது போல் நிகழ்நிலை வகுப்புகள் உள்ளன சமூக ஊடகங்கள் இருக்கின்றன என் பி டெல் விரிவுரைகள் உள்ளன வளை ஒலி இருக்கின்றன எனவே இந்த விஷயத்தில் தகவல்கள் வேகமாக கிடைக்கின்றன அவர்கள் எப்போது ஒரு குறிப்பிட்ட தகவலை தங்களுக்கு உகந்த எந்த நேரத்திலும் அவர்களால் அணுக முடிகிறது கற்பவர்கள் இணையான செயல்பாடு மற்றும் பல்பணி இவற்றை விரும்புகிறார்கள் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்கள் அந்த வேலையில் இருக்கலாம் மற்றும் அவர்கள் கற்க விரும்புகிறார்கள் பின்னர் அந்த விஷயத்தில் அது மிக மிக முக்கியமாகிறது அதாவது அவர்கள் பெற்றோர்சார் செயலாக்கம் மற்றும் ஒரே நேரத்தில் கற்கிறார்கள் பல் பணியும் கூட அவர்கள் படங்களை செயலாக்க விரும்புகிறார்கள் அவை ஒலி மற்றும் காணொளி உரைக்கு முன்னால் உள்ளது எனவே அது மிக மிக சுவாரஸ்யம் ஆகிறது அதுவும் இலக்கமுறை கற்பித்தலில் நாம் காணொளி பயன்படுத்துகிறோம் நாம் படங்களை பயன்படுத்துகிறோம் மற்றும் ஒலிகளை பயன்படுத்துகிறோம் அவர்கள் மீத்தொடுப்பு பல்லூடக தகவலுக்கு சீரற்ற அணுகலை விரும்புகிறார்கள் கற்பவர்கள் மிகமிக வசதியாக எப்போதெல்லாம் தங்களுக்கு மீத்தொடுப்பு பல்லூடக தகவல்கள் இருக்கிறதோ மற்றும் இந்த விஷயத்தில் எந்த இடத்திலிருந்தும் எந்த நேரத்திலும் அவர்களால் அணுக முடிகிறது அவர்கள் விரும்புகிறார்கள் கற்பவர்கள் ஒரே நேரத்தில் பலருடன் பிணையம் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புகிறார்கள் எனவே இது கற்பவர் ஒருவருக்கு மட்டும் கட்டுப்படுத்துவதில்லை இது மிக பலமான விஷயம் குறிப்பிட்ட இலக்கமுறை கற்றலில் உள்ள பலம் அதாவது அவை ஒருவருக்கு மட்டும் கட்டுப்படுத்துவதில்லை ஆனால் பலர் மத்தியில் பரவியுள்ளது அதனால் இந்த விஷயத்தில் பல பேர் ஒரே நேரத்தில் கற்க முடியும் அவர்கள் சரியான சமயத்தில் கற்க விரும்புகிறார்கள் நான் இப்போது குறிப்பிட்டதுபோல் பல பேர் வேலை செய்கிறார்கள் அவர்கள் வேலையாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கும் நேரத்திற்குத் தகுந்தாற்போல் கற்றல் செயல்பாடுகள் அணுகல் உள்ளது இது மிகமிக முக்கியமான கேள்வி ஆகிறது எனவே இந்த வகையான சரியான சமயத்தில் கற்றல் ஆகிறது உடனடி மனநிறைவு மற்றும் உடனடி வெகுமதிகள் விரும்புவது இருப்பதால் அவர்கள் குறிப்பிட்ட செயல்பாடுகள் வழியாக செல்லும் போது அவர்களால் கற்க இயலுகிறது அவர்களால் பதில் அளிக்க முடிகிறது அதனால் இதன் பலனாக அவர்களுக்கு உயர்ந்த வெகுமதிகள் கிடைக்கின்றன இறுதியாக இலக்கமுறை பூர்வீக கற்பவர்கள் தங்களுக்கு தொடர்புடைய கற்றலை விரும்புகிறார்கள் உடனடியாக பயன்பாடு மற்றும் வேடிக்கை அதனால் அது அவர்களுக்கு அதிக தொடர்பு உடையதாக ஆகிறது அவர்கள் எது கற்றாலும் அவற்றை கோட்பாடுகளாக எடுத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை கற்கிறார்கள் அது தேவை அடிப்படையான கற்றல் ஆகிறது அது தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் அதனால் இந்த விஷயத்தில் அது அதிக தொடர்புடையது ஆகிறது உடனடியாக அணுகக்கூடியதாகிறது எனவே ஒருவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கற்க விரும்பினால் சரியான சமயத்தில் அவர்களால் எளிதாக அந்த குறிப்பிட்ட கற்றலை அணுகமுடியும் மற்றும் இயற்கையாகவே நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது அவை வேடிக்கையிலிருந்து கற்றல் ஆகிறது எனவே இவையெல்லாம் இலக்கமுறை பூர்வீக கற்பவர்களின் பண்புகள் ஆகும் இப்போது நான் கூகுள் வகுப்பறை உதாரணத்தை எடுக்க விரும்புகிறேன் நாம் கூகுள் வகுப்பறை பற்றி பேசும்போது இந்த கூகுள் வகுப்பறை எவ்வாறு வேலை செய்கிறது முதலில் தயவுசெய்து கூகுள் வகுப்பறை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கூகுள் வகுப்பறை பள்ளிகளில் கூகுள் ஆப்ஸ் கல்விக்காக கிடைக்கின்றன அதனால் கேப்ஃ களத்தில் இந்த குறிப்பிட்ட களத்தை எளிதில் அணுக முடியும் வகுப்பறை என்பது உங்கள் மாணவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு வழியாகும் மற்றும் அவர்களுக்கு வேலைகளை எளிதாக ஒதுக்க இடம் கொடுக்கும் மற்றும் மாணவர்களுக்கு அவற்றைத் திரும்ப முடியும் அதனால் ஆசிரியர் வகுப்பறையில் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை மற்றும் பணிகள் நிகழ்நிலை மூலம் தர இயலும் அதனால் அது வீட்டு அடிப்படையிலான கூகுள் இயக்கி ஆகிறது அதன் விளைவாக அணுகல் எளிதாகிறது அது காகிதமற்ற பணிகளையும் உருவாக்க மற்றும் சேகரிக்க ஆசிரியர்களுக்கு உதவும் எனவே இது மிகப் பெரிய நன்மை நாம் சுத்தமான கற்பித்தல் செயல்பாடு பற்றி பேசும்போது இது பச்சை நிற கற்றல் செயல்பாடாகும் நாம் எப்போது சுத்தமான கற்றல் செயல்பாடு பற்றி பேசினாலும் இந்த விஷயத்தில் ஆவணங்கள் மிகக்குறைவாக உள்ளன காகிதமற்று அதனால் அதிகம் சுத்தமாக ஆகின்றன மேலும் நாம் மரங்களை வெட்டுவதில்லை நாம் கற்பித்தலை சூழல் நட்பாக ஆக்குகின்றோம் நாம் பச்சை நிற கற்பித்தலை பற்றி பேசும்போது அவை ஆசிரியர்களுக்கு பணிகளை காகிதமற்று உருவாக்க மற்றும் சேகரிக்க உதவுகின்றன அதனால் மாணவர்களின் எண்ணிக்கை 90 ஆக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு பல்வேறு பணிகளை தருகிறீர்கள் ஒரு பணி மட்டும் தருவதில்லை மற்றும் அந்த பல்வேறு பணிகளில் பாரம்பரிய கற்பித்தலை போல் காகிதங்களை நீங்கள் சேகரிக்கவில்லை மாறாக நிகழ்நிலையில் நீங்கள் அவர்களை பணிகளை எடுத்து பின்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளலாம் இது நேரத்தை சேமிக்கும் அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது அதாவது ஒவ்வொரு மாணவருக்கும் கூகுள் ஆவணத்தின் பிரதி எடுப்பது அதனால் இந்த விஷயத்தில் குறுகிய கால நேரத்திற்குள் உங்களால் எல்லா மாணவர்களையும் அணுகமுடியும் ஒவ்வொரு பணிக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் இயக்கி கோப்புகளை உருவாக்கமுடியும் அதனால் அவர்களுக்கு இது மிக மிக எளிதாகிறது அதாவது எந்த இயக்கி கோப்புகள் இருந்தாலும் அவர்கள் அந்த கோப்புகளுக்கு சென்று ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு கோப்பு உள்ளது அவர்கள் அந்த கோப்பை அணுக முடியும் பின்னர் பணிகளை மேற்கொள்ள முடியும் நீங்கள் இப்போது தனிப்பட்ட பணிகளை கொடுக்கும்போது அது தனிப்பட்டவருக்கு அணுகல் மிக மிக எளிதாகிறது எனவே நீங்கள் ஆசிரியர் மற்றும் கற்பவர் இருவரும் நேரத்தை சேமிக்கிறீர்கள் மாணவர்கள் பணிகளின் பக்கத்தில் என்ன பாக்கி உள்ளது என்று பின்தொடர முடியும் மற்றும் ஒரு சொடுக்கு மூலம் வேலையை ஆரம்பிக்க முடியும் இது மிக மிக முக்கியம் ஏனென்றால் அடுத்த நாள் வரை அவர் காத்திருக்க வேண்டியதில்லை அடுத்தநாள் பணியைப் பற்றி கேட்டறிந்து பின்னர் ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் இப்போது அவரால் பணி பக்கத்தை எந்த நேரத்திலும் அணுகல் முடியும் வகுப்பு நேரம் முடிந்த பின்னும் மாலை வெகு நேரம் கழித்தும் அவர்களால் பணிகளை செய்ய முடியும் மற்றும் அடுத்த நாளே வேலைகளை தொடங்க முடியும் என்ன பணி செய்ய வேண்டுமோ அவற்றை ஒரு சொடுக்கு மூலம் சமர்பிக்க முடியும் ஆசிரியர்களும் வேலையை யார் முடித்தார்கள் யார் முடிக்கவில்லை என்று விரைவில் பார்க்க முடியும் மற்றும் நேரடி உண்மை நேர பின்னூட்டம் வழங்க முடியும் மற்றும் மதிப்பெண்கள் வகுப்பறைக்குள் இருந்தே தரமுடியும் இது மிக மிக சுவாரசியமானது இப்போது நீங்கள் உங்கள் வேலை எளிதாக அணுக முடிந்தது என்று பார்க்க முடியும் பின்னர் அது மாணவர்களால் முடிந்ததா இல்லை அணுக முடியவில்லையா என்ன எவ்வளவு நேரம் அந்த குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு எடுத்தார் என்று ஒரு அபிப்ராயம் தெரியும் அதனால் அவர்கள் வெளியே முடிக்கவில்லை என்றாலும் நீங்கள் கவனித்து மாணவர்கள் வேலையை முதல் 4 மணி நேரத்தில் முதல் 8 மணி நேரத்தில் அல்லது கடைசி நான்கு மணி நேரத்தில் அல்லது கடைசி எட்டு மணி நேரத்தில் முடித்தார்களா என்று பார்க்க முடியும் எனவே மாணவர்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் மற்றும் பணிகளில் எவ்வளவு நேரம் செலவிடுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க முடியும் நேரடியான உண்மை நேர பின்னூட்டத்தையும் வழங்கமுடியும் எனவே மாணவர்கள் கற்றார்களா அல்லது இல்லையா என்பதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதுதான் ஆசிரியர்களிடமிருந்து பின்னூட்டம் அதேபோல் எந்த நேரத்தில் அவர்கள் அணுகுகிறார்கள் மற்றும் எவ்வாறு வேலையை முடிக்கிறார்கள் என்பது மாணவர்களுக்கு ஒரு பின்னூட்டமாக இருக்கும் எந்தவிதமான மதிப்பெண்கள் இந்த வகையான பரிமாணத்திற்கு தரப்பட்டாலும் அதை தனியாக தகவல் சொல்ல வேண்டிய அவசியமில்லை மற்றும் மாணவர்கள் தன்னுடைய பக்கத்தை அணுகி அதிலிருந்து தான் பெற்ற மதிப்பெண்ணை பார்க்க இயலும் இந்த பயிற்சி நிரலின் போது கூட இந்த பயிற்சியை தர முடியும் அதாவது எவ்வாறு தன்னுடைய வகுப்பை உருவாக்குவது என்பது பற்றி பயிற்சி தருபவர்களுக்கு மற்றும் கூகுள்Google வகுப்பறையில் சொடுக்கில் உள் செல்வது பின்னர் இந்த குறிப்பிட்ட திரை பேசும் அதனால் இது வகுப்பறையின் அறிமுகம் நீங்கள் வகுப்பறையை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று கருதப்படுகிறீர்கள் மற்றும் கூகுள் பொருட்களை இந்த குறிப்பிட்ட வீட்டிலிருந்து பெற்று மற்றும் அந்தப் பொருட்களை சொடுக்கி விட்டதும் வகுப்பறைக்குள்உடனடியாக உங்களுக்கு வகுப்பறைக்கு வரவேற்கிறோம் என்று ஒரு தகவல் இருக்கும் நான் இப்போது மீண்டும் ஒரு பணியை பகிர விரும்புகிறேன் அது டர்ன் இட் இன் பற்றியது நாம் எப்பொழுது கல்வித்துறையில் இந்த கருத்துத் திருட்டு சரி பார்ப்பது பற்றி பார்த்தாலும் அசல் தன்மை இவற்றைப்பற்றி டர்ன் இட் இன் உதவியுடன் கற்கலாம் அதாவது உங்களால் இயலும் ஒதுக்குபவரால் அணுகமுடியும் மற்றும் கருத்துத் திருட்டு எவ்வளவு விழுக்காடு உள்ளது என்று கண்டுபிடிக்க முடியும் மற்றும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி பல இருந்தால் நாம் குறிப்பிட்ட இந்த மென்பொருளை பயன்படுத்தி எவ்வளவு ஒற்றுமை உள்ளது என்று அறியலாம் என்ன விழுக்காடு பொதுவானவை உள்ளன என்று இந்த மென்பொருள் கண்டுபிடிக்கும் இப்போது கூகுள் வகுப்பறையில் நீங்கள் அந்த வகுப்பறை திரைக்கு சென்றவுடன் அதுதான் வகுப்புகள் உடன் உங்களுக்கு உள்ள தொடர்பு பின்னர் உங்களுக்கு வகுப்பை ஆரம்பிப்பது மிக மிக எளிதாகிறது இப்போது உங்கள் பெயருடன் கூடிய கூட்டல் அடையாளத்தை சொடுக்க வேண்டும் மற்றும் வகுப்பு உருவாக்குவதை சொடுக்க வேண்டும் கூட்டல் அடையாளத்தை சொடுக்கிய உடன் நீங்கள் புது வகுப்பை சேர்க்கிறீர்கள் என்று அர்த்தம் பின்னர் நீங்கள் புது வகுப்புகளை உருவாக்குகிறீர்கள் இப்பொழுது வகுப்பு பெயரை எழுதுகிறீர்கள் பின்னர் திரையில் வகுப்பு பெயர் மற்றும் பிரிவு இவற்றை பார்க்க முடிகிறது அதை சொடுக்கிய உடன் அந்த குறிப்பிட்ட வகுப்பை உங்களால் இணைத்துக் கொள்ள முடியும் பின்னர் வகுப்பில் சேர்த்துக் கொள்ள முடியும் பின்னர் வகுப்பை உருவாக்க முடியும் எனவே இந்த விஷயத்தில் உங்கள் வகுப்பு பெயர் தோன்றும் பிரிவு நீங்கள் எழுதவேண்டும் வகுப்பு பெயர் மற்றும் பிரிவை நீங்கள் எழுதிய பின் நீங்கள் உருவாக்க வேண்டும் உருவாக்குதல் கொடுக்க வேண்டும் உருவாக்குதலை சொடுக்கிய உடன் உங்களுடைய வகுப்பு அங்கு இருக்கும் இப்போது இவ்வாறு அது தோன்றும் அதாவது உங்கள் வகுப்பு பெயர் அது உங்களுக்கு தேவை இப்போது உங்களால் வகுப்பு பெயரை தர இயலும் உதாரணத்திற்கு இங்கே நாம் எம்பிஏ பற்றி பேசுகிறோம் பின்னர் பிரிவுகள் இங்கு இருக்கும் ஒரு பிரிவு அல்லது இரண்டு பிரிவுகள் அதனால் நீங்கள் பிரிவு பற்றி எழுதுகிறீர்கள் பிரிவு உருவாக்கப்படும் நாம் எதை இந்த உருவாக்குதலில் சொடுக்கி இருக்கிறோம் பின்னர் இந்த குறிப்பிட்ட திரை தோன்றும் பின்னர் பாடம் உதாரணத்திற்கு ஹச் ஆர் ஓபி அதாவது மனித வளம் மற்றும் நிறுவன நடத்தை அல்லது எம் பி ஓ பி மேலாண்மை செயல்பாடுகள் மற்றும் நிறுவன நடத்தை எந்த பாடமோ அது அங்கு கூகுள் வகுப்பறையில் தோன்றும் அடுத்து அறைஅறை எண் அதாவது எந்த அறையில் அந்த குறிப்பிட்ட வகுப்பிற்கு நீங்கள் செல்ல வேண்டும் அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்களானால் மற்றும் திருப்தி அடைந்தால் இவைதான் ஒரு வகுப்பை உருவாக்க உள்ளடக்கம் அவை சரியானவையாக இருந்தால் மேலும் நீங்கள் உருவாக்குதலுக்கு செல்லலாம் ஆனால் நீங்கள் உருவாக்குவதற்கு எந்த ஒரு நுழைதல் செய்திருந்தாலும் அதை ஒழுங்காக செய்யவில்லை என்றால் பாடத்தின் பெயராக இருக்கலாம் அல்லது நீங்கள் வகுப்பறையை மாற்ற எண்ணலாம் பின்னர் இந்த விஷயத்தில் அவற்றை ரத்து செய்து பின்னர் மீண்டும் புது வகுப்பறையை உருவாக்க செல்லலாம் இப்போது வகுப்பறை உருவாக்கப்பட்ட உடன் கண்டிப்பாக மாணவர்கள் சேர வேண்டுமென்று கருதப்படுகிறார்கள் மற்றும் இங்கே பார்க்கிறீர்கள் அதாவது தேதி கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அந்த தேதியில் மனிதர்கள் எத்தனை மனிதர்கள் அந்த வகுப்பில் சேர்ந்து இருக்கிறார்கள் என்பது தோன்றும் பின்னர் புனல் என்ன புனல் என்று இருக்கும் பின்னர் வகுப்பு பணி அதாவது வேலை வகுப்பு பணி செய்யப்பட்டிருக்கும் பின்னர் யார் மக்கள் மாணவர்கள் யார் சேர்ந்து இருக்கிறார்கள் என்று இருக்கும் இப்போது மாணவர்களுக்கு பார்க்கிறீர்கள் அவரது பெயர் அபிஷேக் ராஜாவத் பின்னர் மாணவர்களை மின்னஞ்சல் மூலமாக வகுப்பறையில் சேர நீங்கள் அழைக்கிறீர்கள் அவர்களுக்கு சொடுக்குவதற்கு ஒரு இணைப்பு கிடைக்கும் நீங்கள் வகுப்பில் சேர்வதற்கு இணைப்பு அனுப்பியவுடன் அவர்கள் சேர வேண்டும் இப்போது மாணவர்கள் கூகுள் வகுப்பறைக்கு சென்று நமது வகுப்பறையின் குறியீட்டை தட்டச்சடிக்கிறார்கள் எனவே இங்கே மாணவர்களுக்கு வகுப்பின் குறியீட்டை கொடுத்து அழைக்க வேண்டும் இங்கு உள்ளது போல் குறியீடு தரப்பட்டிருக்கும் குறியீடு இங்கே 6mu5aO என்று தரப்பட்டுள்ளது இப்போது மாணவர் மின்னஞ்சல் வழியாக இதை பார்த்தவுடன் நாம் மாணவர்களை சேர்ப்பதற்கு அழைக்கிறோம் பின்னர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட குறியீட்டை எடுத்து குறிப்பிட்ட வகுப்பில் சேர்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட குறியீட்டை தட்டச்சு செய்தவுடன் இன்றைய அந்த குறிப்பிட்ட வகுப்பறையில் பதிவு செய்யப்படுகிறார்கள் இப்போது இணைய ஆசிரியரை நீங்கள் சேர்க்க விரும்பினால் இங்கே ஒரு கூட்டல் குறியீட்டை பார்க்கிறீர்கள் மாணவர்களை வகுப்பை கொடுத்து அவர்களை அழைக்க வேணடும் வகுப்பு குறியீடு அதேதான் மற்றும் தேதி அங்கு உள்ளது இந்த திரையில் நீங்கள் பாடத்தின் பெயர் உள்ளதை பார்த்தீர்கள் மாணவர்கள் எண்ணிக்கை இங்கு இருக்கும் புனல் வகுப்பு பணி மற்றும் மக்கள் இவை தோன்றும் ஆசிரியர் இருப்பார் இப்போது நீங்கள் இணை ஆசிரியரை சேர்க்கை விரும்புவதால் நீங்கள் கவனிக்கலாம் ஆசிரியர்களின் எதிர்ப்புறத்தில் ஒரு கூட்டல் குறியீடு உள்ளது அந்த கூட்டல் குறியீட்டை சொடுக்கினால் ஆசிரியரை சேர்க்க முடியும் இதன் விளைவாக உங்களால் இணை ஆசிரியரை சேர்க்க இயலும் இப்போது எங்கே குறுக்கு செயல்பாடு கற்பித்தலை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் இது இலக்கமுறை கற்பித்தலில் மிகமிக எளிதாகிறது நாம் ஒரு சுருக்கமான வழக்கை பற்றி பேசுவோம் முழு வழக்கு ஆய்வு எடுத்துக்கொள்வோம் மற்றும் அந்த வழக்கில் என்ன முக்கியம் என்றால் நாம் எச் ஆரா இல் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை எடுக்க விரும்புகிறோம் சந்தைப்படுத்துதல் உடன் நிதி பின்னர் பகுப்பாய்வு இந்த குறிப்பிட்ட வழக்கு ஆய்வில் உள்ளது இயற்கையாகவே இந்த பணி வெவ்வேறு ஆசிரியர்களுக்கு செல்லும் ஏனென்றால் குறிப்பிட்ட பாடத்தை வெவ்வேறு ஆசிரியர்கள் கற்றுத்தந்து இருப்பார்கள் வெவ்வேறு ஆசிரியர்களால் கற்று தரப்பட்டால் பின்னர் அவர்கள் எல்லா ஆசிரியர்களிடமும் தனியாக செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை நீங்கள் இணைய ஆசிரியரை படித்தால் போதும் பின்னர் உங்களுடைய பணியை அந்த இணைய ஆசிரியரால் அணுகல் முடியும் இப்போது இங்கே சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன வகுப்பறை குறியீட்டைப் பயன்படுத்தி சேர்வது எனவே வகுப்பறைக்கு செல்லுங்கள் நான் முன்னர் குறிப்பிட்டது போல் வலது கை ஓரத்தில் உள்ள கூட்டல் குறியீட்டை சொடுக்குங்கள் வகுப்பறையில் சேர் இதை சொடுக்குங்கள் இங்கு பார்ப்பது போலவே ஒரு கூட்டல் குறியீடு அங்கிருக்கும் அதனால் அதை சொடுக்க வேண்டும் உங்கள் வகுப்பில் சேர முடியும் எனவே நீங்கள் வகுப்பில் சேர் என்பதை சொடுக்க வேண்டும் பின்னர் வகுப்பறை குறியீட்டை தட்டச்சு செய்யுங்கள் மற்றும் சேர் என்பதை சொடுக்குங்கள் எனவே நீங்கள் வகுப்பில் சேர்ந்த உடன் பின்னர் வகுப்பறை குறியீடு அங்கிருக்க வேண்டும் உதாரணத்திற்கு இங்கு நாம் வகுப்பு குறியீட்டை 6rnu5aO என்று கொடுத்துள்ளோம் இங்கே இந்த மனிதர் வகுப்பில் சேர்வார் பின்னர் அந்த வகுப்பறையில் குறியீட்டின் உதவியால் அந்த குறிப்பிட்ட வகுப்பில் சேருவார் அதனால் சேர் என்பதை சொடுக்கி அவர் ஆரம்பிப்பார் இப்போது வகுப்பறை பக்கம் எப்படித் தோன்றும் வகுப்பறை பக்கத்தில் பாடத்தின் பெயர் தோன்றும் மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் வகுப்பு குறியீடு எந்த வகுப்பு குறியீடு இருந்தாலும் அதனடிப்படையில் பின்னர் ஆய்வு பொருளை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே படத்தை பதிவேற்றம் செய்து ஏதாவதை உங்கள் வகுப்பில் பகிரவும் அதனால் நீங்கள் உங்கள் வகுப்பில் ஏதாவது எளிதாக பகிர முடியும் உங்கள் வகுப்புடன் இங்கே தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் உருவாக்குங்கள் மற்றும் அட்டவணையை அறிவிப்பு செய்யுங்கள் அதனால் கால அட்டவணையில் ஏதாவது மாறுதல் இருந்தால் ஏதாவது அட்டவணை மாறினால் உங்களால் அறிவிப்பு இங்கே செய்ய இயலும் மற்றும் உங்கள் வகுப்புடன் நீங்கள் பகிரலாம் அதேபோல் மாணவர்களின் அஞ்சல்களுக்கு பதிலளிக்கலாம் அதனால் இந்த விஷயத்தில் மாணவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியும் மாணவர்கள் அஞ்சல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அட்டவணையை மாற்றும்போது அல்லது மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சினை இருந்தால் அவர்களும் அதில் அஞ்சல் செய்ய இயலும் இப்போது இந்த விஷயத்தில் தயவுசெய்து அடுத்த வகுப்பிற்கு விளக்கக்காட்சி தயார் செய்யுங்கள் இது மாணவர்களுடன் என்ன பகிர வேண்டும் மற்றும் மாணவர்களுக்கு இந்த அறிவிப்பு புரியும் மற்றும் இங்கு அஞ்சல் உள்ளது அவர்கள் அஞ்சலுக்கு செல்வார்கள் அங்கு என்ன பணி தரப்பட்டிருக்கிறதோ அதை அவர்களால் இணைக்க இயலும் அவற்றை கூகுள் இயக்கியில் பகிர முடியும் அல்லது அவற்றை ஒரு இணைப்பாக செய்து இந்த வகையான வகுப்பறையில் பயன்படுத்த முடியும் பணிகளுக்கான இணைக்கும் விருப்பம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் உங்கள் கணினியிலிருந்து இணைக்கப்பட்ட ஆவணம் உங்களிடம் இருக்கும் அதனால் வேண்டுமென்றால் அதை நேரடியாக உங்கள் கூகுள் இயக்கியிலிருந்து இணைத்துக்கொள்ளுங்கள் எனவே கூகுள் இயக்கியிருந்தால் அந்தக் குறிப்பிட்ட இயக்கியை வலையொளி இணையுங்கள் எனவே எந்த ஒரு வளையொலி காணொளி இருந்தாலும் பின்னர் அதை எடுத்துக் கொள்ளலாம் அதை இணைத்துக் கொள்ளுங்கள் எனவே ஒரு இணைப்பு இருந்தால் வலை இணைப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள் பின்னர் இணைப்பு அங்கு இருக்கும் மற்றும் இது போல் உங்களது பணிகளை இணைத்துக் கொள்ளலாம் இப்போது வகுப்புவேலையைப் பற்றி நீங்கள் பேசும்போது எனவே வகுப்பு வேலை என்பது பணியாக இருக்கலாம் அது வினாடி வினா பணியாக இருக்கலாம் ஏதாவது கேள்வி அங்கிருந்தால் அல்லது பொருள் அல்லது மீண்டும் உபயோகப்படுத்தப்பட்ட அஞ்சல் அங்கிருந்தால் அதனால் வகுப்பு வேலையில் நீங்கள் அதுதான் பணி உருவாக்குதல் என்பதை பார்ப்பீர்கள் மற்றும் கேள்விகளை பயன்படுத்தி வகுப்பு வேலைகளை ஏற்பாடு செய்யுங்கள் உங்களுக்கு எவ்வாறு வேலை நடக்க வேண்டுமோ அதைப் பொறுத்து ஒழுங்கு படுத்துங்கள் இதனடிப்படையில் அது எவ்வாறு அங்கு இருக்கும் அது இப்படி தான் இருக்கும் அது எம்பிஏ மாணவர்கள் இதுதான் பணி மற்றும் இதுதான் தலைப்பு இப்போது அறிவுறுத்தல் அங்கு இருக்கும் உங்களுக்கு இரு பணிகள் அங்கு இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு பிரிவுதான் முதலில் எடுக்க வேண்டும் எனவே நீங்கள் அறிவுறுத்தல் தர விரும்பினால் அது விருப்பம் அங்கிருக்கும் அது 100 புள்ளிகளுக்கு இருக்கும் நாம் உரிய தேதி அங்கு போடலாம் நீங்கள் எந்த தேதி போட்டாலும் மற்றும் தலைப்பு இருந்தால் அந்த குறிப்பிட்ட தலைப்பையும் அதில் தரலாம் எனவே இந்த விஷயத்தில் இங்கு வினாடி வினா உள்ளது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் மற்றும் வினாடி வினா பதில்கள் பார்க்கலாம் அதுவும் இந்த விஷயத்தில் மாணவர்களின் தலைப்பு விளக்கம் மற்றும் அந்தக் குறிப்பிட்ட அஞ்சல் செய்யலாம் இப்போது மற்றுமொரு சுவாரசியமான விஷயம் உள்ளது அதாவது மாணவர்களின் முன்னேற்றம் எனவே எவ்வாறு மாணவர் முன்னேற்றத்தை மேற்கொள்வது இங்கு திரையை பார்க்கிறீர்கள் மாதிரி செயல்திறன் பணி இங்கு உள்ளது ஆய்வுக் கேள்விகள் இருந்தால் உங்கள் கட்டுரையை பயன்படுத்துங்கள் மற்றும் காணொளி குறிப்புகள் பயன்படுத்தி இணைக்கப்பட்டுள்ள மூன்று ஆய்வு கேள்விகளுக்கு பதில் அளியுங்கள் இந்த நோக்கத்திற்காக இங்கு 26 நான் செய்துள்ளேன் 13 செய்யவில்லை எத்தனை மாணவர்கள் எளிதாக செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் முடித்துள்ள மாணவர்கள் எண்ணிக்கை இங்கு உள்ளது மற்றும் பணியை எத்தனை பேர் இன்னும் கொடுக்கப்பட்ட பணியை முடிக்க வேண்டும் மற்றும் ஆய்வுக் கேள்விகள் இருக்கும் கூகுள் டாக்ஸ் மற்றும் ஒவ்வொரு மாணவரும் இந்த குறிப்பிட்ட பணியின் நகலை பெறுவார்கள் தங்கள் வேலையை முடிக்காத மாணவர்களின் விரிவான பட்டியல் இந்த குறிப்பிட்ட திரை இங்கு உள்ளது அதாவது வேலையை முடித்து உள்ள மாணவர்களின் பட்டியல் மற்றும் வேலையை முடித்த மாணவர்களின் விரிவான பட்டியல் எனவே இது இலக்கமுறை மூலம் இந்த வகுப்பறை மேலாண்மை பயன்படுத்தலாம் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நாம் என்ன செய்யலாம் என்றால் நாம் வகுப்பறையை உருவாக்கலாம் பணிகளை தரலாம் பணிகளை பின் தொடரலாம் எத்தனைபேர் சமர்ப்பித்தார்கள் யார் சமர்ப்பிக்கவில்லை பின்னர் மதிப்பீடு செய்யலாம் மதிப்பெண்களை அவர்களும் பார்க்கலாம் இந்த குறிப்பிட்ட வகுப்பறை மேலாண்மையின் மூலம் எவ்வளவு மதிப்பெண்கள் அவர்கள் பெற்றார்கள் என்று பார்க்கலாம் எனவே நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால் அது இலக்கமுறை கற்பித்தல் அது எல்லா விதமான மூலங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களில் நேரத்தை மிச்சப்படுத்தி செலவை மிச்சப் படுத்தி எளிதாக அணுக முடியும் பின்னர் சுத்தமான மற்றும் பச்சை நிற கற்பித்தல் அமைப்பு இதன் நோக்கம் காகிதமற்றது மற்றும் இந்த கற்பித்தலை பயன்படுத்தும் போது அது மிகவும் உதவியாக இருக்கும் இந்த டி ஓடி நிரலும் இலக்கமுறை கற்பித்தலின் உதாரணம் நன்றி